வணக்கம் இன்றைய வகுப்பிற்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போது நாம் இந்த நிர்வாக கணக்கியல் பாடத்தின் கடைசிப் பகுதியில் இருக்கிறோம் நாம் நிறுவன கட்டுப்பாட்டு முறையின் பல்வேறு கருத்துகள் குறித்து விவாதித்து வருகிறோம் நிறுவன கட்டுப்பாட்டு முறையில் பல்வேறு முறைகள் குறித்தும் அதை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது மற்றும் எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தும் உங்களுடன் கடந்த வகுப்புகளில் எடுத்து சொல்லியிருந்தேன் எனவே இப்போது இந்த விவாதத்தை முன்னோக்கி கொண்டு செல்வோமாக நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனையும் மேம்படுத்துவதற்கு வேறு சில நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து பார்ப்போம் மேலும் தரக் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள நுட்பங்கள் குறித்தும் பார்ப்போம் தரத்தின் கட்டுப்பாடு என்பது நிறுவனத்தின் செயல்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துவதில் மிக முக்கியமான அம்சமாகும் இது உங்கள் தயாரிப்பை நல்ல தரமான பொருளாக உருவாக்குகிறது நாம் இப்போது உற்பத்தியை துவங்க இருக்கிறோம் இந்த தரமான பொருளுக்கு ஒரு நல்ல சேவையோடு கூடிய விற்பனையை கொடுத்து மக்களிடையே வாடிக்கையாளர்களிடையே நற்பெயரை ஈட்ட வேண்டியது அவசியமாகும் அப்போதுதான் மக்கள் உங்களுடன் தங்கியிருப்பார்கள் ஏனென்றால் இந்தியா போன்ற நாட்டில் கூட உலகமயமாக்கலுக்கு பிறகு பொருள் அளிப்பு பகுதியானது மேம்பட்டுள்ளது எனவே இன்று எக்ஸ் நிறுவனத்தை ஆதரிக்கும் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அதே நிறுவனத்தை ஆதரிப்பார்கள் என்று சொல்ல முடியாது இன்று பல மாற்று வழிகள் கிடைக்கின்றன மக்கள் விருப்பத்தை பெறும் தருணத்தில் அவர்கள் உடனடியாக புதிய தயாரிப்புகள் அல்லது புதிய சேவைகளுக்கு மாறுகிறார்கள் இதை பிரைஸ் சென்சிட்டிவ் வாடிக்கையாளர்கள் என்று நீங்கள் அழைக்கலாம் ஏனென்றால் இந்தியா ஒரு விலை உணர்திறன் பொருளாதார நாடாக மாறிவருகின்றது வருமான நிலையிலும் மாற்றங்கள் வந்த வண்ணம் உள்ளன வருமானத்தின் நியாயமான அளவு நம்மிடம் உள்ளது நமக்கு தரமான பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு ஆகவே தரம் மற்றும் விலைக்கு இடையில் சமநிலையை நாம் பராமரிக்க வேண்டும் மக்களின் வருமானம் குறைவாக இருக்கின்ற சந்தைகளில் சில சமயங்களில் விலை குறைவாக இருக்கும் பொருட்களைக் கூட மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தரம் இரண்டாம் தரமாக பார்க்கப்படும் எனவே பொருளின் தரத்திற்கும் மற்றும் அதன்விலைக்கும் இடையில் ஒரு சமநிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் தரக் கட்டுப்பாடு நிறுவனத்தின் சிறந்த செயல்திறனை காப்பீடு செய்வதற்கும் நிறுவனத்தின் விவகாரங்களை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு முக்கியமான நுட்பமாகும் உதாரணமாக நீங்கள் மின்னணுத் தொழில் அல்லது இரண்டு சக்கர வாகனத் தொழில் பற்றிப் பேசினால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இன்று இந்தியாவில் நமக்கு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் இரண்டு சக்கர வாகனங்களை அளிக்கின்றன ஹோண்டா அதில் ஒரு முக்கியஒரு நிறுவனம் இது ஸ்கூட்டர்கள் சந்தையில் மிகப்பெரிய சந்தைப் பங்கைக் கொண்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன் ஹோண்டா ஏன் வெற்றிகரமாக இருக்கிறது ஆக்டிவா மற்றும் பிற தயாரிப்புகள்மிகவும் வெற்றிகரமானவை பொருட்களுடைய மிகச் சிறந்த தரம் மற்றும் மிகச் சிறந்த செயல்திறன் இந்த ஹோண்டா மற்றும் பிற நிறுவனங்கள் சந்தையில் நுழைவதற்கு முன்பு தாராளமயமாக்கலுக்கு முன்பு சந்தையில் இருந்த இந்திய நிறுவனங்கள் இப்போதும் இருக்கும் இடம் தெரியவில்லை என்றுதான் கூறவேண்டும் ஹோண்டா இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பு எந்த நிறுவனம் நமக்கு ஸ்கூட்டரை வழங்கியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இன்று அந்த நிறுவனம் எங்கு உள்ளது எனவே நம்மிடம்பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து வரும் ஸ்கூட்டர்கள்மட்டுமே உள்ளன ஹீரோ மோட்டார் நிறுவனம்அந்த பிரிவில் இன்னும் மிகப்பெரிய சந்தைப் பங்கோடு உள்ளது மற்றும் இந்த நிறுவனத்தின் ஆக்டிவா மிகவும் விருப்பமான பிராண்டாகும் எனவே வெற்றிக்கு நல்ல தரமான தயாரிப்பு முக்கிய காரணமாகும் எனவே தரக் கட்டுப்பாடு என்பது நிறுவன கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் தரக் கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்கான மிக முக்கியமான மற்றொரு நுட்பமாகும் தயாரிப்பு மற்றும் சேவைகள் வாடிக்கையாளர் திருப்தியை உறுதிப்படுத்தும் முயற்சியாகும் தரக் கட்டுப்பாடு என்பது தயாரிப்பு மற்றும் சேவைகள் வாடிக்கையாளரின் திருப்தி மற்றும் பொருட்களின் செயல்திறனை உறுதிசெய்வதற்கான முயற்சியாகும் எனவே வாடிக்கையாளர் தரம் மற்றும் விலையின் அடிப்படையில் திருப்தி அடைந்தால் நிறுவனத்தின் எதிர்காலம் சிறந்தது என்று நீங்கள் நினைக்கலாம் மேலும் வாடிக்கையாளர்கள் ஆதரவு அளிக்காவிட்டால் நிறுவனத்தில் என்ன நடக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஓனிடா என்ற தயாரிப்புடன் சந்தை உற்பத்தியில் ஒரு நிறுவனம் இருந்ததைப் பாருங்கள் ஓனிடா சந்தையில் ஒரு லீடர் ஆக இருந்த ஒரு காலம் இருந்தது மேலும் அவர்கள்ஒரு சிறந்த பஞ்ச் லைன் கொண்டிருந்தனர் அது அண்டை வீட்டுக்காரர்களின்பொறாமை சொந்தக்காரர்களின் அல்லது உரிமையாளர்கள் பெருமிதம் ஆனால் வாடிக்கையாளரால் விரும்பப்பட்ட ஒனிடா தயாரிப்பு சில ஆண்டுகளுக்கு முன்புவரை இருந்தசந்தைப் பங்களிப்பு மாறிவிட்டது இன்று அவர்கள் சந்தைக்காக பாடுபடும் நிலை உருவாகி இருக்கிறது ஏனெனில் சாம்சங் எல்ஜி மற்றும் சோனி போன்ற சிறந்த நிறுவனங்களின் தரமான தயாரிப்பு சந்தையில் வந்துள்ளது சந்தையில் இப்போது இவை சிறந்ததாக இருக்கிறது ஆனால் வரக்கூடிய ஒரு கட்டத்தில் இவை சிறந்ததாகவே இருக்கும் என்று கூற முடியாது ஏனென்றால் மற்றொரு சிறந்த நிறுவனம் தங்களது தரமான பொருளை வெளியே கொண்டுவரக்கூடும் எனவே எப்பொழுதும் உற்பத்தியின் தரத்தை மேம்படுத்துவதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் பின்னர் சந்தையில் நீண்ட காலம் நிலைத்திருக்க நம்மால் என்ன செய்ய முடியும் என்பது குறித்து ஒரு தரமான அறிக்கையைத் தயாரிக்க முடியும் நாம் பொருளின் தரத்திற்கு ஓர் அறிக்கையைத் தயாரித்து அதனடிப்படையில் ஏற்படக்கூடிய செலவையும் நிர்ணயம் செய்து பின்பு இதனால் விளைகின்ற நிதி சார்ந்த விஷயங்களை ஓர் அறிக்கையாக தயாரிக்க முடியும் இதன் மூலம் நம் உற்பத்தியில் உள்ள குறைபாடுகளை களைந்து நிறைவான பொருட்களை அதிக உற்பத்தியில் செய்வது என்பது பற்றி கவனம் செலுத்த முடியும் பொருளை உற்பத்தி செய்கின்ற பொழுது நிறுவனத்திற்குள் ஏற்படுகின்ற குறைபாடுகளை நாம் உள் குறைபாடுகள் எனக்கூறலாம் இதன் மூலம் செயல்திறன் கூடுவது மட்டுமல்லாமல் நிறுவனத்திற்கான நற்பெயரை உத்தரவாதத்தை உறுதி செய்ய முடியும் தொடராக மதிப்பீட்டின் மூலம் தரம் அற்ற பொருள் வாடிக்கையாளர் கைக்கு கிடைக்காமல் செய்ய முடிகிறது உற்பத்தியில் வரும் எல்லா விதமான குறைபாடுகளையும் தடுப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் எந்தவொரு உள் தோல்வியும் உற்பத்தியின் அல்லது பொருளின் வெளிப்புற தோல்வியைத் தடுக்கிறது பின்னர் எப்போதும் உற்பத்தியின் தரத்தை தொடர்ந்து மதிப்பிடுகிறோம் நாம் எந்த திசையில் செல்கிறோம் என்ன செய்கிறோம் நாம் வாடிக்கையாளருக்கு வழங்கும் அந்த தயாரிப்பின் தரம் அல்லது மதிப்பு என்ன என்பது குறித்தும் மதிப்பிடப்பட வேண்டும் எனவே தரக் கட்டுப்பாடு மற்றும் தொடர்ச்சியான தர அறிக்கைகளைத் தயாரிப்பது மிக முக்கியமான அங்கமாகும் குறைபாடுள்ள தயாரிப்புகள் அல்லது தரக்குறைவான சேவைகள் ஆகியவற்றை நீங்கள் நீக்க விரும்பினால் நீங்கள் பொருளின் தரத்தை அதிகரிக்க வேண்டும் நீங்கள் ஒரு பொருளின் தரத்தை உயர்த்துவதன் மூலம் அந்த பொருளில் உள்ள குறைபாடுகளை அகற்ற முடியும் தரம் குறைந்த பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக கூடிய செலவுகளை நாம் மதிப்பீட்டு செலவுகள் எனக் கூறலாம் குறைபாடுள்ள தயாரிப்புகளை சரியாக அடையாளம் காண ஏற்படும் செலவுகள் ஆகும் எனவே நீங்கள் வழக்கமான மதிப்பீட்டிற்குச் சென்றால் நீங்கள் தயாரிப்புகளின் குறைபாடுகளைக் குறைக்க முடியும் மேலும் நிறுவனத்திலுள்ள உற்பத்தியின் ஒட்டுமொத்த செயல்திறனைப் பற்றியும் அது வாடிக்கையாளரை அடையும் போதும் மிகவும் கவனமாக இருக்கிறோம் என்பதை மதிப்பீடு செய்து தானே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உள் தோல்வி செலவுகள் என்பது குறைபாடுள்ள கூறுகள் மற்றும் இறுதி தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் செலவு ஆகும் அவை நிறுவனத்திற்குள் அகற்றப்படுகின்றன அல்லது மறுவேலை செய்யப்படுகின்றன வெளிப்புற தோல்வி செலவுகள் என்பது குறைபாடுள்ள தயாரிப்புகளை வழங்குவதன் மூலம் ஏற்படும் செலவுகள் அதாவது களபழுது நீக்கம் செய்தல் மாற்றுப் பொருளை வழங்குவதற்கான செலவுகள் மற்றும் உத்தரவாத செலவுகள் எனவே இந்த நான்கை நீங்கள் தயாரிப்புகளின் குறைபாடுகள் அல்லது தரத்தை உறுதி செய்வதற்கான முக்கிய கூறுகள் என்று அழைக்கலாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் கவனித்துக்கொள்ளும் தயாரிப்பில் எந்தத் தவறும் நடக்காது என்பதை மதிப்பீட்டின் உதவியுடன் உறுதி செய்வோம் உற்பத்தி செயல்முறையின் போது அனைத்து உள் தோல்விகளையும் நாம் தவிர்ப்போம் மேலும் வெளிப்புற தோல்விகளைக் குறைக்க விரும்புகிறோம் பின்னர் தயாரிப்பு வாடிக்கையாளர்களை எட்டியுள்ளது எனவே நீங்கள் இந்த எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தரமான உணர்வுள்ள அமைப்பு மற்றும் வாடிக்கையாளரின்தேவைகள்குறித்து கவனமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆகவே வழக்கமான தரக் கட்டுப்பாட்டு வரைபடங்களை நாம் தயாரிக்கலாம் தரக் கட்டுப்பாட்டு வரைபடங்கள் அந்த ஒரு இயக்கச் சுழற்சியின் போது நம்மால் தயாரிக்கப்பட்ட மொத்த தயாரிப்புகளில் எத்தனை தயாரிப்புகள் அதாவது குறிப்பிட்ட காலத்தில் தயாரித்த எத்தனை பொருட்கள் தரமானதாக இருக்கிறது மேலும் குறைபாடுள்ள பொருட்கள் எவ்வளவு என்பதை கண்டறிய உதவுகின்றன மேலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தயாரிப்புகளில் உள்ள குறைபாடுகளை நாம் குறைக்க முடிகிறது அல்லது அதைக் கட்டுப்படுத்தவது எளிதாக மாறுகின்றது எனவே தரக் கட்டுப்பாட்டு வரைபடம் என்பது பல்வேறு தயாரிப்புகளின் பரிமாணங்களின் அளவீடுகளின் புள்ளிவிவர விகிதம் அல்லது பண்புக்கூறுகள் ஆகும் அவை உற்பத்தி செயல்முறை குறைபாடுகளை கண்டறிந்து உற்பத்திக்கு முன் அவற்றை தடுக்க உதவுகிறது படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த தரக் கட்டுப்பாட்டு வரைபடம் சில குறைபாடுகளை புரிந்துகொள்ள உதவும் மேலும் அந்த குறைபாடுகளின் காரணங்கள் முன்வைக்கப்பட்டு பொருள் உருவாக்குவதற்கு முன்பே அது தடுத்து நிறுத்தப்படும் குறைபாடுடைய பொருட்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை இந்த மஞ்சள் கோடு காட்டுகின்றது 6 சதவிகிதத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்று குறிக்கோள் கூறுகிறது அதாவது உற்பத்தியில் 1 சதவிகிதம் கூட குறைபாடுடையதாக இருக்க கூடாது அல்லது எந்தவிதமான குறைபாடுகளையும் உருவாக்க கூடாது பின்னர் செயல்திறனுக்காகச் செல்லும்போது குறைபாடுடைய பொருட்களின் உற்பத்தியை குறைக்க வேண்டும் இந்த சிவப்புக் கோடு சில நேரங்களில் 0 6 சதவீத இலக்கை விடக் குறைவாகவே இருந்ததைக் காட்டுகிறது ஆனால் பல நேரங்களில் குறைபாடுகள் இலக்குகளை விட அதிகமாக இருந்தன எனவே இது தீவிரமான கவலை அளிக்கக் கூடிய சூழல் நாம் கவலைப்படுவதற்கு ஒரு காரணம்குறைபாடுகள் ஏன் நம்முடைய இலக்குக்கு 0 6 சதவிகிதம் மாறாக 2 சதவிகிதத்தைத் தொடுகின்றன என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வகை தர விளக்கப்படங்கள் நாம் எந்த திசையில் செல்கிறோம் என்பதையும் உற்பத்தியின் தரத்தை உறுதிசெய்கிறோமா என்பதையும் புரிந்து கொள்ள உதவும் உற்பத்தியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான மற்றொரு கருவியாக சுழற்சி நேரம் மிகவும் முக்கியமானது இது கேள்வி மட்டுமல்ல அல்லது நீங்கள் தயாரிப்பின் தரத்தை மேம்படுத்த வேண்டிய தேவையாக இருக்கலாம்

நீங்கள் சுழற்சியின் நேரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நம் இயக்க சுழற்சி பொதுவாக 10 நாட்கள் மற்றும் இயக்க சுழற்சியை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படமாக இயக்க சுழற்சி அமையும் இந்த இயக்கச் சுழற்சியில் நம்மிடம் ஆரம்பத்தில் பணம் உள்ளது அதை நாம் மூலப்பொருளாக மாற்றி அதை வாங்குகிறோம் இந்த கச்சாப் பொருள்கள் உற்பத்திக்காக இயந்திர தளவாடங்களுக்கள் செலுத்தப்படுகிறது பின்னர் இது வேலை நடந்து கொண்டிருக்கின்ற பொருளாக தொழில் கூடத்திற்குள் உலாவருகிறது பின்னர் மிகச்சிறந்த விற்பனைக்கு ஏற்ற இறுதி பொருட்களாக மாற்றுகிறோம் இதிலிருந்து நாம் விற்பனைக்குச் செல்கிறோம் இங்கு விற்பனையானது பணமாக மாறுகின்றது அல்லது சில சமயங்களில் நாம்கடனில் விற்கும்போதுகடனாளிகளைஉருவாக்குகிறோம் எனவே ஆரம்பத்தில் நாம் கையில் ஒரு பணத்தை வைத்திருந்தோம் பணத்தை மூலப்பொருளாக மாற்றினோம் மேலும் மூலப்பொருட்களை வேலை களாகவும் வேலை முறையாகவும் மாற்றினோம் அந்த வேலையின் மூலம் நாம் இறுதி பொருளை பெற்றோம் மேலும் அந்தப் பொருளை விற்பனை செய்யத் தொடங்கினோம் விற்பனையில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று சந்தையில் விற்பனை முடிந்த உடனேயே பணம் பெறுவது பண விற்பனையாகும் இதன் மூலம் ஓரளவுக்கு நாம் பணத்தை திரும்பப் பெற முடியும் மேலும் விற்பனையின் ஒரு பகுதி கடனில் செய்யப்படுகிறது அந்த விற்பனைகள் ஒரு சில காலம் கழித்து பணமாக மாறும் ஆகவே மொத்த முதலீட்டுப்பணம் இயக்கச்சுழற்சிமூலமாக பல்வேறு நிலைகளை கடந்து ஒரு சுழற்சியை அடைந்துள்ளதை புரிந்துகொள்ள முடிகிறது இந்தஇயக்கசுழற்சியின் கால அளவை நாம் அளவிட முடியும் மேலும் அதை முடிந்தவரை குறைவாக வைத்திருக்க வேண்டும் தரம் முக்கியமானது ஆனால் சுழற்சி நேரமும் இங்கு முக்கியம் இங்கே சுழற்சி நேரம் என்பது ஒரு தயாரிப்பு சுழற்சியின் வெவ்வேறு பரிணாமங்களில் ஒட்டு மொத்த தொகுப்பு தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய அம்சம் நீங்கள் செய்ய வேண்டிய சுழற்சி நேரத்தைக் குறைப்பதாகும் ஏனென்றால் நீங்கள் சுழற்சியின் நேரத்தை அதிகரித்தால் அல்லது உங்கள் உள்ளீட்டு செலவுகள் அனைத்தும் அதிகரிக்கும் மற்றும் உள்ளீட்டு செலவுகள் அதிகரித்தால் உங்கள் உற்பத்தித்திறன் பாதிக்கப்படும் எனவே நீங்கள் ஒரு இரட்டை நோக்கத்தை அதாவது குறைந்தபட்ச நேரத்திற்குள் தரமான தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய வேண்டும் எனவே உங்கள் இயக்க அமைப்பு திறமையாக நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் உங்கள் நிதி அமைப்பு அந்த செயல்திறனை பிரதிபலிக்கும் சுழற்சியின் நேரத்தைக் குறைக்க சுழற்சியின் நேரத்தைக் கட்டுப்படுத்துவதற்கு மென்மையான இயங்கும் செயல்முறைகள் மற்றும் உயர் தரம் தேவைப்படுகிறது மேலும் வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு நெகிழ்வுத்தன்மையையும் விரைவான எதிர்வினையையும் உருவாக்குகிறது எனவே சுழற்சி நேரத்தைக் கட்டுப்படுத்துவதும் முக்கியமானது இப்போது நாம் உற்பத்தித்திறன் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பற்றி பேசுவோம் ஏனென்றால் நான் உங்களிடம் சுழற்சி நேரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது அவைகளோடு இணைக்கப்பட்ட நுட்பங்கள் என்று இருக்கிறது தரக் கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் செல்லும்போது நீங்கள் ஒரு தரமான தயாரிப்புகளை உருவாக்கவும் பாதிப்புகளைக் குறைக்கும் தர விளக்கப்படங்களைத் தயாரிக்கிறீர்கள் அதன்பிறகு நாம் அதைப் பற்றி பேசுகிறோம் சுழற்சியின் நேரத்தைக் குறைப்பதன் மூலம் நல்ல தரமான தயாரிப்புகளை குறைந்தபட்ச நேரத்திற்குள் உற்பத்தி முடியும் செலவு செயல்திறனை மேம்படுத்துதல் பின்னர் நீங்கள் சுழற்சியின் நேரத்தை குறைக்க முடிந்தால் நிச்சயமாக உங்கள் உற்பத்தித்திறன் மேம்படப் போகிறது மற்றும் நிறுவனத்தின் இறுதி நோக்கம் என்ன அது உற்பத்தித்திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் உற்பத்தித்திறன் என்பது உள்ளீடு மற்றும் வெளியீடுகளின் விகிதமாகும் அல்லது உள்ளீட்டுக்கான வெளியீடு எனவும் நீங்கள் அழைக்கலாம் எனவே நாம் நிர்ணயிக்கப்பட்ட வெளியீடுகளை பெறுவதற்கு எவ்வளவு உள்ளீடுகள் கொடுக்கப்படவேண்டும் என்பது உற்பத்தித் திறனால் வெளிப்படுகிறது உற்பத்தித்திறனை அதிகரிப்பது என்பது மறு உற்பத்திக்கான வேறுபட்ட பிற காரணிகளின் மூலப்பொருள் கிடைப்பதற்கான பல முயற்சிகளின் தரம் நல்ல தரமான அமைப்பு மின்சாரம் கிடைக்கக்கூடிய திறன் கட்டிடங்கள் இயந்திரங்கள் ஆகியன ஆகும் எனவே ஒட்டுமொத்த உற்பத்தி செயல்முறைகள் நிச்சயமாக உங்கள் குறைந்தபட்ச குறைந்தபட்ச உள்ளீட்டைக் கொடுப்பதன் மூலம் நீங்கள் உற்பத்தியை மேம்படுத்த முடியும் இதன் மூலம் நீங்கள் வெளியீட்டை மேம்படுத்த முடியும் அதுவே இறுதி நோக்க மேலாண்மை ஆகும் கட்டுப்பாட்டு அமைப்பு என்பது நிறுவனத்தின் செயல்திறன் என்று அழைக்கப்படும் ஆகவே இயக்க முடிவுகளை மேம்படுத்துதல் மற்றும் நிதி முடிவுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு நுட்பங்கள் பற்றி பேசுகிறோம் எனவே உங்கள் செயல்பாடுகள் மேம்பட்டால் நிதிநிலைமை தானாகவே மேம்படும் எனவே உற்பத்தி என்பது மற்றொரு முக்கியமான பகுதியாகும் குறைந்தபட்ச உள்ளீட்டைக் கொண்டு வெளியீடு சிறந்தது என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அது சிறந்ததாக இல்லாவிட்டாலும் அது உகந்ததாக இருக்கும்போது உள்ளீடுகளை சிறப்பாகப் பயன்படுத்துவதில் உள்ள குறைபாடுகளை தடுக்கிறோம் பின்னர் நம் உற்பத்தித்திறன் அதிகரிக்கும் என்று கூறமுடியும் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பாதிக்கும் மேலான பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தித் திறனை மேம்படுத்தி உள்ளன இதை இந்த விளக்கப்படம் தெளிவாக விளக்குகின்றது உற்பத்தித் திறன் மேம்பாடு அடைவது நிறுவனத்தின் செயல்பாட்டு திறனை அதிகரிக்க உதவுகின்றது உற்பத்தி செலவு குறையும் போது நிச்சயமாக விலைகள் குறையும் இதன் மூலம் போட்டிகளை சமாளிக்க முடியும் இவை அனைத்தும் நடக்கும்போது நிச்சயமாக சந்தை பங்கினை அதிகரிக்க முடியும் எனவே உற்பத்தித்திறனில் கட்டுப்பாடு அல்லது உற்பத்தித்திறன் மேம்படுவது ஒட்டுமொத்த சிறந்த முடிவுகளுக்கும் பின்னர் சிறந்த செயல்திறனுக்கும் வழிவகுக்கிறது உற்பத்தித்திறனைக் கட்டுப்படுத்துவதற்கு வெளியீடுகள் மற்றும் உள்ளீடுகளை எவ்வாறு அளவிட வேண்டும் வெளியீடுகளையும் உள்ளீடுகளையும் எவ்வாறு அளவிட வேண்டும் மற்றும் நிர்வகிக்க வேண்டும் உழைப்பு செறிந்த தொழில்களில் ஆட்கள் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வகை நிறுவனங்கள் உற்பத்தித் திறனைப் பெருக்க தொழிலாளர் அடிப்படையிலான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் தொழிலாளரை எவ்வாறு ஊக்கப்படுத்துவது மற்றும் திறமையான தொழிலாளரை எப்படி கண்டுபிடிப்பது இது தொழிலாளரின் உறுதிபூண்ட செயலையும் நிறுவனத்தில் உள்ள உழைப்பாளரின் மனதில் அவர்களின் இலக்குஒற்றுமை மற்றும் வேலை உணர்வை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும்வெவ்வேறு வழிகளில் காணலாம் ஆகவே இறுதியில் நாம் இதை செய்ய முடிந்தால் அதிகரித்த செயல்திறன் மற்றும் அதிகரித்த உற்பத்தித்திறனை நம்மால் அடைய முடிகிறது மேலும் இது பல நிறுவனங்கள் கூறும் கட்டுப்பாட்டு நுட்பங்களின் விளைவாகும் இப்போது உற்பத்தித்திறனைக் கட்டுப்படுத்துவது குறித்து பார்ப்போம் மேம்படுத்தப்பட்ட தானியங்கி நிறுவனங்கள் இயந்திரங்களின் பயன்பாடு மற்றும் மூலதன முதலீடுகளின் மூலம் உற்பத்தித்திறன் பெருக்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் எனவே திறன் அடிப்படையிலான நடவடிக்கைகள் சதவீதம் போன்றவை அவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கலாம் எனவே மேம்படுத்தப்பட்ட தானியங்கி நிறுவனங்கள் இயந்திர பயன்பாடு மற்றும் மூலதன முதலீட்டின் உற்பத்தித்திறன் குறித்து அக்கறை கொண்டுள்ளன மனித வளம் பொருள் இயந்திரம் உற்பத்தி அனைத்து காரணிகளும் நகர்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறந்த வெளியீட்டைப் பயன்படுத்துகிறோம் இதனால் ஒட்டுமொத்த வெளியீடு அதிகபட்சமாக அதிகரிக்கும் கொடுக்கப்பட்ட உள்ளீட்டுடன் ஒப்பிடும்போது மற்றும் குறைந்தபட்ச உற்பத்தி செலவுக்குள் மிகச்சிறந்த எண்ணிக்கையில் இறுதி உற்பத்தியைக் கொண்டு வர முடியும் மேலும் விலைகளைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் சந்தையை ஆளலாம் இப்போதுநாம்சேவை நிறுவனங்கள் அரசு மற்றும் இலாப நோக்கற்ற நிறுவனங்கள் போன்ற இடங்களில் எவ்வாறு நிர்வாக கட்டுப்பாட்டு முறை அமல் செய்யப்படுகிறது என்பதைப்பற்றி பேசுவோம் இலாப நோக்கற்ற நிறுவனத்தில் நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறைமைக்கு ஏதேனும் சாத்தியம் இருக்கிறதா அரசுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சேவை நிறுவனங்களுக்கும் இது பொருந்துமா நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறைமை பற்றி நாங்கள் பேசும்போது எல்லா நிறுவனங்களிலும் சம முக்கியத்துவம் வாய்ந்தவையாகக் கருதப்படுகின்றன அவை அரசு உற்பத்தி அல்லது சேவை நிறுவனங்களாகஇருந்தாலும் சமமாக முக்கியம் என்று நாம் சொல்கிறோம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சரியான தரமான தயாரிப்புகள் தேவை சிறந்த விநியோகத் தேவை வாடிக்கையாளர் திருப்தி தேவை ஏனெனில் எல்லோரும் சேவைகளை உருவாக்குகிறார்கள் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளர் என்று ஒரு அங்கம் இருக்கின்ற பொழுது இந்த நிர்வாக கட்டுப்பாட்டு முறை அவசியம் என கருத வேண்டும் இலாப நோக்கத்திற்காக நாம் அதைச் செய்கிறோமா அல்லது இலாப நோக்கமின்றி அதைச் செய்கிறோமா என்பது முக்கிய விஷயம் அல்ல முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் ஏன் உற்பத்தி செய்கிறோம் நாம் ஏன் துணைக்குச் செல்கிறோம் நம்மால் சிறந்ததை அடைய முடியுமா அல்லது வழங்க முடியுமா என்பதே முக்கியமானது எனவே பெரும்பாலான சேவை நிறுவனங்கள் சேவை அரசு மற்றும் இலாப நோக்கற்ற நிறுவனங்கள் நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறையை செயல்படுத்துவதில் அதிக சிரமத்தைக் கொண்டுள்ளன அவை மிகவும் தரப்படுத்தப்படவில்லை அவை சில நேரங்களில் குறைவாக தரப்படுத்தப்பட்டதாகவோ இருக்கலாம் அல்லது மக்கள் அவற்றை பெரிதாக எடுத்துக் கொள்ளாததாலோ சில சிக்கல்கள் வந்துள்ளன ஆனால் நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறை அரசாங்க நிறுவனத்திலும் இலாப நோக்கற்ற அமைப்பிலும் சமமாக முக்கியமானது சேவைகளின் செயல்திறனில் உற்பத்தி நிறுவனங்கள் செய்கின்ற கார்கள் அல்லது கணினிகளைக் காட்டிலும்சேவைகளின் வெளியீடுமற்றும் இலாப நோக்கற்ற நிறுவனங்களை அளவிடுவது மிகவும் கடினம் எடுத்துக்காட்டாக மொபைல் தொலைபேசி சேவையைப் பற்றி பேசலாம் இது சேவை அடிப்படையிலான அமைப்பு எனவே மொபைல் தொலைபேசி நிறுவனங்களில் இப்போது இந்தியாவில் எந்த நிறுவனம் சிறந்த இணைய சேவைகளை வழங்குகிறது ஆகவே ஒரு நிறுவனத்தின் சேவையை நாம் பயன்படுத்தும் போதுசில சமயங்களில் நாம் திருப்தி அடைவதில்லை மற்ற நிறுவனத்திற்கு மாறுகிறோம் எனவே மற்ற நிறுவனங்களின் சேவையின் செயல்திறன் என்ன என்பதை அளவிட முடியாத முக்கியமான அளவுருக்கள் எவை என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஒரு காரைத் தயாரிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கணினியைத் தயாரிக்கிறீர்கள் என்றால் சந்தை கூறினில்பகுப்பில் நான் அந்த காருக்கு எவ்வளவு விலை கொடுக்க முடியும் என்பதை எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் ஒரு பொருளுக்கான விலையை கண்டறிவது போல சேவைக்கான மதிப்பை கண்டறிவது எளிதான காரியம் அல்ல இதேபோல் இலாப நோக்கற்ற நிறுவனத்தில் நாம் இதை செய்வது கடினமான காரியம் ஏனென்றால் லாபம் என்பது எந்தவொரு நிறுவனத்தின் செயல்திறனையும் அளவிடுவதற்கான மிக முக்கியமான நடவடிக்கையாகும் ஏனெனில் இலக்கை நாம் நிர்ணயிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட கால வரையறை யோடு செய்கின்றோம் இந்த ஆண்டின் ஒரு காலாண்டில் அல்லது அடுத்த 3 மாதங்களில் என்கின்ற அடிப்படையில் அமைகின்றது அது அடையப்படாவிட்டால் நிறுவனத்தில் ஏதோ தவறு நடக்கிறது என்பதைநீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆனால் இலாப நோக்கற்ற நிறுவனமாக இருக்கும்போது நாம் இலாபத்தில் கவனம் செலுத்தாதபோது நாம் அடைய வேண்டிய இறுதி நோக்கங்கள் என்னவென்று கண்டுபிடித்து அதற்கான கட்டுப்பாட்டு அமைப்பை உருவாக்க வேண்டும் உங்கள் அமைப்பு பிரேக் ஈவன் என்கின்ற சமபுள்ளியில் செயல்பட வேண்டும் உங்கள் சேவைகள் அல்லது தயாரிப்புகளின் விலை செலவுக்கு சமமாக இருக்க வேண்டும் ஆகவே இதன் அர்த்தம் செலவுகளைக் குறைக்க முடியும் என்பதாகும் இதன் மூலம் விலையையும் குறைக்க முடியும் மற்றும் நன்மையை இறுதி பயனருக்கு கொடுக்க முடியும் ஏனென்றால் நீங்கள் எதை உற்பத்தி செய்தாலும் நாம் என்ன செலவு செய்தாலும் நாம் இலாப வகைகளுக்குள் சொல்லக்கூடாது எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் விலையை மட்டுமே மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதாகும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் அவர்களின் உற்பத்தியை ஒரு விலையில் கடக்க முடிந்தால் அது செலவை அடிப்படையாகக் கொண்டது ஆகவே அது பயனுள்ள விலையா என்பதை நாம் மனதில் கொள்ளாதபடி செலவுகளை மேலும் குறைக்க முயற்சித்திருக்கலாம் ஆனால் இறுதி பயனாளிக்கு விலையை மேலும் குறைத்திருக்க முடியும் எனவே இலாபநோக்கற்றஅமைப்பின்செயல்திறனை அளவிடுவதற்கு சரியான அளவுரு இல்லாததால் இதுபோன்ற நிறுவனங்களுக்கு நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு முறையை அமல்படுத்துவது சற்று சிரமமானது ஆனாலும் இங்கு நிறுவன கட்டுப்பாட்டு முறையை அமல்படுத்த முடியாது என்பதல்ல அரசாங்க நிறுவனங்களில் சேவை நிறுவனங்களில் மற்றும் இலாப நோக்கற்ற நிறுவனத்திலும் கூட நிறுவன கட்டுப்பாட்டு முறை என்பது சம முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அரசாங்க சேவைகளில் தரம் குறைவான மற்றும் தாமதமாகும் சேவைகள் இருப்பதாக கூறுகிறார்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இங்கு பயனுள்ள நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறைமை இல்லை என்று கூறுகிறோம் உதாரணமாக மின்சார வாரிய அலுவலகத்திற்குச் செல்லும்போது இதுபோன்ற நடவடிக்கைகளை நாம் பார்க்க முடிகிறது மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு எவ்வளவு நேரம் வேண்டும் என்றால் நாம் அங்கு இருக்க வேண்டும் வரிசையில் நிற்க வேண்டும் பின்னர் ஜன்னலில் உட்கார்ந்திருக்கும் நபரிடம் தொகையை செலுத்த வேண்டும் ஆனால் நாம் இங்கு எவ்வளவு நேரம் செலவிட வேண்டும் என்பதற்கு உண்டான எந்த ஒரு நடைமுறையும் கிடையாது மேலும் இதற்கு எந்த அளவீடும் கிடையாது எனவே அங்கு பணியமர்த்தப்பட்டு இருக்கும் நபரும் தனது சொந்த வேகத்துடன் பணிபுரிகிறார் சேவையை நுகரும் வாடிக்கையாளர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் அதிக நேரம் எடுத்துக் கொண்ட படியால் அவர்கள் விரக்தியடைகிறார்கள்மனச்சோர்வடைகிறார்கள் ஆகவே அந்த நிறுவனத்தில் சேவைக்கான சில அறிவுரைகள் வழங்கப்படாத காரணத்தினால் இந்த தவறு நடக்கின்றது உதாரணமாக அரை மணிநேரத்தில் நீங்கள் குறைந்தபட்சம் 15 நபர்களிடமிருந்து சேவைக் கட்டணங்களை சேகரிக்க வேண்டும் அதாவது ஒரு நபருக்கு சேவை கொடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் 2 நிமிடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இவ்வாறான ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்ட நியதிகள் இருக்குமேயானால்அவர் சேவை அளிக்கும் நபர் கவனமாக இருப்பார் வாடிக்கையாளரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் ஆனால் அந்த வகையான தர அளவீடுகள் இல்லை எனவே நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பை செயல்படுத்துவது கடினம் நிர்வாக கணக்கியல் சார்ந்த கோட்பாடுகள் இந்த நிர்வாக கட்டுப்பாட்டு முறைக்கு பயன்படுத்தப்படுகின்றது நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பானது பட்ஜெட்டுகள் மற்றும் செயல்திறன் அறிக்கைகள் போன்ற நிர்வாக கணக்கியல் கருவிகளைப் பயன்படுத்துகிறது இந்த கலந்துரையாடலின் போது இந்த 45 நுட்பங்களையும் நாம் கற்றுக் கொண்டோம் கடந்த காலங்களில் நாம் கற்றுக்கொண்ட 30 மணிநேர கலந்துரையாடலைப் பற்றிச் சொல்கிறோம் நாம் ஒரு நிர்வாக மேலாண்மை மற்றும் கணக்கியல் பற்றிய அடிப்படை புரிதலுடன் தொடங்கினோம் பின்னர் நாம் செலவு தாள்களுடன் செல்ல ஆரம்பித்தோம் நிதி கணக்கியல் மற்றும் செலவு கணக்கியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகள் ஆகிய திட்டச் செலவும் விளிம்புநிலை அடக்கவியல் ஆகியவற்றோடு கூடிய செயல் சார் செலவின விஷயங்களை நாம் பார்த்தோம் பின்னர் அதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அதாவது ஒட்டுமொத்தமாக நிறுவனத்திற்கான வரவு செலவுத் திட்டத்தை நீங்கள் தயாரித்தால் நீங்கள் பட்ஜெட் செய்யப்பட்ட வருமான அறிக்கையைத் தயாரிக்கிறீர்கள் என்பதைக் கூறலாம் பட்ஜெட் தொடர்பான இருப்புநிலைகளை நீங்கள் தயார் செய்கிறீர்கள் பட்ஜெட் வருமான அறிக்கை அவர்களின் பட்ஜெட் செய்யப்பட்ட லாபம் அல்லது முன்கூட்டியே நமக்குத் தெரிந்த இழப்புகளை விட நம் கையில் இருந்தால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற இறக்கத்தைக் குறைக்கலாம் நாம் விரும்பிய முடிவுகளிலிருந்து விலகல் எவ்வளவு இருக்கலாம் அந்த விலகலும் முன்கூட்டியேதீர்மானிக்கப்பட்டால் அந்த விலகலுக்கான காரணமும் முன்பேஅடையாளம் காணப்படுகிறது நிதி சார்புடைய அளவிடக்கூடியஅடிப்படையில் தகவல்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிர்வாக கட்டுப்பாட்டு முறையை அமுல்படுத்துவது என்பது எளிதாகி விடுகின்றது எனவே நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறையைச் செயல்படுத்துவது வணிக நிறுவனத்தில் மிகவும் எளிதானது மற்றும் பயனுள்ளதாகஇருக்கும் எனவே கணக்கியல் தகவல் மிகவும் முக்கியமானது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் நான் கூறியதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நிர்வாகக் கணக்கியல் என்பது ஒரு தனித்துவமான பாடம் அல்ல ஆனால் இது நிதிக்கணக்கு எதையும் செலவு கணக்குகளையும் ஒன்றாக தன்னகத்தே அடக்கி உள்ளது என்று கூறலாம் அதாவது நிர்வாககணக்கியல் என்பது நிதி கணக்கியல் மற்றும் செலவு கணக்கில் சார்ந்ததாக இருக்கிறது கணக்கியலின் இந்த 2 கிளைகளும் கைகோர்த்துச் செல்கின்றன இந்த இரண்டு துறைகள் சார்ந்த அடிப்படை அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற முன் நிபந்தனையோடு இந்தப் பாடத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் நிர்வாகத்தின் எந்தவொரு மட்டத்திலும் நிர்வாகத்தால் முக்கியமான முடிவுகளை எடுப்பது எப்படி நிதி அல்லது பணம் சார்புள்ள அடிப்படையில்தான் நிர்வாகத்தால் முடிவுகளை எடுக்க முடியும் எனவே இது முன்நிபந்தனை நிதி கணக்கியல் செலவு கணக்கியல் மற்றும் எல்லாவற்றையும் நிதி சார்ந்த விதிமுறைகளாக மாற்றுவது பின்னர் செயல்திறனை உங்கள் இலாப நோக்கங்கள்செலவு நோக்கங்கள் முதலீட்டு நோக்கங்கள் ஆகியவற்றை அளவிடுவது ஆகும் எனவே நிதி அடிப்படையில் அளவிடக்கூடியது என்பதால் வணிக நிறுவனங்களில் அல்லது வணிக நோக்கற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது வணிக நிறுவனங்களில் நிர்வாக கட்டுப்பாட்டு முறையை செயல்படுத்துவது மிகவும் எளிதானது என்று நீங்கள் கூறலாம் நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பின் எதிர்காலங்களைப் பற்றி இப்போது நாம் பேசுகிறோம் மாறிவரும் சூழலில் நிறுவனங்கள் வெவ்வேறு துணை இலக்குகளை அல்லது முக்கியமான வெற்றிக் காரணிகளை அமைக்க வேண்டும் என்பதாகும் இரண்டாவது விஷயம் இலக்குகளின் வேறுபாடு என்பது செயல்திறனை சரியாக மதிப்பிடுவதற்கு வெவ்வேறு இலக்குகளையும் வெவ்வேறு வரையறைகளையும் உருவாக்குகிறது எனவே நீங்கள் நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பைப் பற்றி பேசும்போது இந்த ஸ்லைடு காட்சிப் புலம் மிக முக்கியமானது இந்த ஸ்லைடு நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பின் எதிர்காலம் பற்றிய ஒரு பரந்த கருத்தினை கொடுக்கின்றது அது மனித வாழ்வியல் கோட்பாடுகள் ஒட்டி அமைந்திருக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோமாக நாம் நமது நிறுவனத்தின் உடைய இலக்கை நிர்ணயித்துள்ளோம் முன்பே தீர்மானிக்கப்பட்டபடி விரும்பிய முறையில் கட்டுப்பாட்டோடு நிறுவனத்தை செயல்படுத்துகிறோம் நாம் அந்த நோக்கங்களை அடைவதற்கான வழிமுறைகளை சிந்தித்து நாம் அதை அடைந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏனெனில் இதுபல பங்குகள் வைத்திருக்கும் பங்குதாரர்களின் ஒரு வணிக நிறுவனம் ஆகும் நம்மிடம் வெளிப்புற பங்குதாரர்கள் உள்ளனர் நம்மிடம் உள் பங்குதாரர்கள் உள்ளனர் இவ்விருவகை பங்குதாரர்களையும் திருப்தி அடையச் செய்வது முக்கியமாகும் உங்கள் வெளிப்புற பங்குதாரர்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள் மிக முக்கியமானவர்கள் அவர்களுக்கு நீங்கள் சப்ளையர் இரண்டாவது மிக முக்கியமானவர் உங்கள் முதலீட்டாளர்கள் இவர்களுடைய திருப்தி நிறுவன வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் உங்கள் வாடிக்கையாளர் உங்களை ஆதரிப்பதை நிறுத்தினால் உங்கள் நிறுவனத்தின் நோக்கம்தோற்கடிக்கப்படுகிறது உங்கள் சப்ளையர்கள் சிக்கல்களை உருவாக்கத் தொடங்கினால் உங்கள் விநியோகஸ்தர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்களை ஆதரிக்காவிட்டால் உங்கள் விநியோகஸ்தர்கள் மீண்டும் சிக்கலில் சிக்கிவிடுவார்கள் இதன் மூலம் பெரும்பாலும் சுற்றியுள்ள வாடிக்கையாளர்களின் முகவர்கள் விற்பனையாளர்கள் அல்லது அமைப்புகளின் முகவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவர் ஆகவே நீங்கள் அவர்களை உங்கள் நிறுவனத்திற்கு விசுவாசமாக மாற்ற விரும்பினால் வாடிக்கையாளர்களின் முகவர்களாக இருப்பதிலிருந்து அவர்களின் விசுவாசத்தை நிறுவனத்தின் முகவர்களுக்கு மாற்ற வேண்டும் அது சாத்தியமாக இருக்கும்போது இந்த நிறுவனத்தின் தயாரிப்பால் நீங்கள் இந்த நிறுவனத்தின் சேவையைப் பயன்படுத்தினால் நீங்கள் பயனடைவீர்கள் என்கின்ற கருத்து பரவலாக்கப்பட வேண்டும் எனவே அனைத்து வெளிப்புற பங்குதாரர்களும் நிறுவனத்திற்கு முக்கியம் என்று அர்த்தம் இதேபோல் உங்கள் நிறுவனத்தின் உள் பங்குதாரர்கள் அனைவரும் முக்கியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நிறுவனம்ஊழியர்களுக்கான இலக்கை நிர்ணயிக்க வேண்டியது அவசியம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தும் வைத்திருக்க வேண்டும் உங்கள் உற்பத்தி செயல்முறைகளுக்கான இலக்கை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவற்றை புதுப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் ஒரு சிறந்த செயல்திறன் மிக்க சூழ்நிலையைச் சொல்ல வேண்டும் நீங்கள் அதைச் செய்ய முடிந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறந்த ஒரு அமைப்பை உருவாக்க முடியும் பொருளாதாரத்தின் நான்கு சுவர்களில் செயல்படும் நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது பன்னாட்டு நிறுவனங்கள் ஏன் மிகவும் வெற்றிகரமாக இருக்கின்றன என்பதற்கான வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் உடைய சேவைக்கு மற்றும் திருப்திக்காக பாடுபடுகிறார்கள் வாடிக்கையாளரின் முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்கள் அறிவார்கள் அவர்களுக்கு சப்ளையரின் முக்கியத்துவம் என்ன முதலீட்டாளர்களின் முக்கியத்துவம் என்ன அரசு துறையின் முக்கியத்துவம் என்ன என்கின்ற அடிப்படையில் சட்டத்துக்குட்பட்ட ஒழுக்கமான பொறுப்பாக நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களாக திகழ்கின்றன சில உள்ளூர் நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களோடு ஒப்பிடுகையில் வாடிக்கையாளர் திருப்தி பணியாளர் திருப்தி சப்ளையர் திருப்தியின் என்பது போன்ற கலாச்சாரத்தை அவர்கள் உருவாக்கவில்லை மற்றும் அவர்கள் சிறந்த உற்பத்தி செயல்முறைகளைப் பயன்படுத்தியும் சிறந்த உள்ளீடுகளைப் பயன்படுத்தியும் அவை தயாரிப்புகளின் சிறந்த தரத்தை உருவாக்குகின்றன ஆகவே அவர்கள் ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிற்குச் செல்வதால் அவர்கள் வெற்றிபெறுகிறார்கள் என்று கூறாமல் அவர்களுடைய வெற்றிக்கு காரணத்தை உன்னிப்பாக நோக்கி எவ்வாறு 20 க்கும் மேற்பட்ட நாடுகளில் வியாபார வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டு உள்ளார்கள் என்ற கேள்விக்கு விடைகாண வேண்டும் வாடிக்கையாளர்கள் உடைய தேவை கொடுக்கப்படுகின்ற சேவைகளின் தரம் மற்றும் பின்னர் தங்கள் வாடிக்கையாளரை எவ்வாறு திருப்திப்படுத்துவது மற்றும் சிறந்த நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு முறை என்பது போன்ற காரணிகள் மூலமாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் எனவே இறுதியாக நான் இங்கே சொல்வது நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் மாறிவரும் சூழலைக் கருத்தில் கொண்டு நிறுவனங்கள் வெவ்வேறு துணை இலக்குகளை அல்லது முக்கியமான வெற்றி காரணிகளை அமைக்க வேண்டும் அவர்கள் தங்களைத் தவறாமல் மதிப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்கள் உங்களிடம் உள்ள சந்தையிலிருந்து வெளியேறாமல் இருப்பதற்கு அவர்களுடைய தேவை பரிபூரண திருப்தி அடைந்து உள்ளதா என்பதை உள் நோக்கி பார்க்க வேண்டும் இந்தியப் பொருளாதாரத்தை தாராளமயமாக்குவதற்கு முன்னர் சந்தையில் முன்னோடியாக திகழ்ந்த பல இந்திய நிறுவனங்கள் இன்று சந்தையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் மக்கள் அந்த தயாரிப்புகளை வாங்குவதை நிறுத்திவிட்டனர் அந்த நிறுவனங்களை இறந்த நிறுவனங்கள் எனக் கருதுகின்றனர் எனவே இறுதியாக வெவ்வேறு துணை இலக்குகள் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு வெவ்வேறு இலக்குகளையும் மற்றும் வெவ்வேறு வரையறைகளையும் உருவாக்குகின்றன தொடர் மதிப்பீட்டின் மூலமாக நிர்வாகக் கட்டுப்பாடுகள் செய்கின்ற நிறுவனங்கள் வளர்வதே சாத்தியம் என சரித்திரம் நமக்கு சுட்டிக் காட்டுகிறது இலக்குகள் மற்றும் துணை மூலமாக நிறுவன செயல்பாடுகள் முன்னேற்றப் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற போது நிறுவனத்தின் உடைய வளர்ச்சி தடைபடுதல் இல்லை சித்தோடு என் இந்த கருத்துரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பின் இந்த தலைப்பில் நான் உங்களோடு சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேசினோம் நிதி செயல்திறனையும் இயக்க செயல்திறனையும் மேம்படுத்துவதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில நுட்பங்களைப் பற்றி பேசினோம் எந்தவொரு வணிக அமைப்பின் செயல்திறன் அல்லது மேம்பட்ட வணிக செயல்திறன் மேம்பட்ட நிதி முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது மேலும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிதி செயல்திறனை மேம்படுத்தவும் பங்குதாரர்களுக்கு நிறுவனத்தின் மதிப்பை அதிகரிக்கவும் முடியும் நிச்சயமாக நாம் வணிக நோக்கங்களை அடைய முடியும் என்று உறுதியாகக் கூறலாம் நிர்வாகக் கணக்கியலின் பாடத்திட்டம் குறித்த விவாதத்தை இத்துடன் நான் முடிக்கிறேன் இதில் கூறப்பட்டுள்ள நுட்பங்கள் நிர்வாக ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கும் நிறுவனத்தை வளர்ச்சிப் பாதையில் செலுத்துவதற்கும் உத்தரவாதம் அளிக்கும் என்பதில் நம்பிக்கை உண்டு அனுபவ ரீதியான பின்பற்றக்கூடிய நிறுவனங்கள் பட்டியலோடு இந்த நுட்பங்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்